வணக்கம் செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் எனவே முந்தைய சொற்பொழிவுகளில் நிரல்களில் ஒரு குறிப்பிட்ட பாதிப்பைப் பார்த்தோம் குறிப்பாக சி மற்றும் சிC நிரல்களில் ஸ்டாக்க்கில் பஃப்பர் ஓவர்ஃப்ளோ காரணமாக பாதிப்பு ஏற்பட்டது எனவே நாம் பார்த்தது என்னவென்றால் ஒரு தாக்குபவர் இந்த பஃப்பர் ஓவர்ஃப்ளோ பயன்படுத்தி ஒரு நிரலில் குறியீட்டை புகுத்தலாம் பின்னர் அந்த குறிப்பிட்ட குறியீட்டை இயக்கக் கட்டாயப்படுத்தலாம் எனவே இதை எக்சீக்யூசனின் சப்வேர்டிங் பின்னர் பேலோடை செயல்படுத்துதல் என்று அழைத்தோம் பின்னர் முந்தைய சொற்பொழிவுகளில் இந்தபஃப்பர் ஓவர்ஃப்ளோ வகை பாதிப்புகளைத் தடுக்கக்கூடிய இரண்டு வழிகளையும் நாம் கண்டோம் அடிப்படையில் பஃப்பர் ஓவர்ஃப்ளோ பாதிப்புக்கு இரண்டு எதிர் நடவடிக்கைகளை நாம் விவாதித்தோம் இந்த சொற்பொழிவில் பஃப்பர்களை அடிப்படையாகக் கொண்ட மற்றொரு பாதிப்பைப் பார்ப்போம் இங்கே நாம் பஃப்பர் ஓவர்ரீட்ஸ் பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே பஃப்பர் ஓவர்ரீட்ஸ் என்ன என்பதற்கான சிறிய எடுத்துக்காட்டுடன் தொடங்கலாம் எனவே இந்த எடுத்துக்காட்டுடன் ஆரம்பிக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட நிரல் இரண்டு முழுதளாவிய வரிசைகளை வரையறுக்கிறது ஒன்று சம் டேட்டா some data என அழைக்கப்படுகிறது இது சில ஆர்பிடரி ஸ்டிரிங் மற்றும் பிற வரிசைக்கு துவக்கப்படுகிறது இது secret data ஆகும் இது Top secret க்கு துவக்கப்படுகிறது இப்போது முக்கிய செயல்பாட்டில் len வரையறுக்கப்பட்டுள்ளது இது கமன்ட் லைன் ஆர்க்யுமன்ட்லிருந்து அடிப்படையில் பெறப்படுகிறது முதல் கமன்ட் லைன் ஆர்க்யுமன்ட் ஒரு முழு எண்ணாக மாற்றப்படுகிறது மேலும் இது லென்னை துவக்க பயன்படுகிறது பின்னர் இங்கே இது இருக்கும் போது சம் டேட்டா some data எழுத்துக்களை அச்சிடுகிறது அச்சிடப்பட்ட எழுத்துகளின் எண்ணிக்கை லென்னை பொறுத்தது மேலும் இது இந்த நிரலின் பயனரால் argv1 இல் குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட திட்டத்தில் இரண்டு முக்கியமான அம்சங்கள் உள்ளன இந்த நிரலின் பாதிப்பைப் புரிந்து கொள்ள முதலில் இந்த திட்டத்தின் பயனர் சம் டேட்டாவின் some data எத்தனை எழுத்துக்களை அச்சிட வேண்டும் என்பதைக் குறிப்பிடலாம் இந்த குறிப்பிட்ட ஸ்டிரிங் இன் அளவை விட len குறைவாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை மற்றும் ஒரு சில எழுத்துக்கள் சம் டேட்டா some data இன் அனைத்து எழுத்துகளும் திரையில் அச்சிடப்படும் இருப்பினும் பயனர் lenக்கு மிகப் பெரிய எண்ணிக்கையைக் குறிப்பிடுகிறார் இந்த சம் டேட்டாsome data எழுத்துக்கள் அச்சிடப்படுவதோடு நினைவகத்தில் சேமிக்கப்படும் அருகிலுள்ள எழுத்துக்களும் அச்சிடப்படும் இந்த குறிப்பிட்ட நிலையில் அருகிலுள்ள நினைவகம் டாப் சிக்ரெட் கொண்டுள்ளது எனவே மதிப்பு பெரியது பின்னர் சம் டேட்டாsome data அச்சிடப்படுவது மட்டுமல்லாமல்டாப் சிக்ரெட் அச்சிடப்படுகிறது எனவே நாம் உண்மையில் இந்த குறிப்பிட்ட நிரலை இயக்குகிறோம் அதை வழக்கம் போல் கம்பைல் செய்து இங்கே கமன்ட் லைனில் இயக்குகிறோம் மேலும் கமன்ட் லைன் ஆர்க்யுமன்ட் 22 என குறிப்பிடுகிறோம் எனவே len 22 க்கு துவக்கப்படுகிறது மேலும் இது சம் டேட்டாவிலிருந்துsome data தொடங்கி 22 எழுத்துக்களை அச்சிடுகிறது எனவே திரையில் அச்சிடப்பட்டவை சம் டேட்டாsome data மட்டுமல்ல "டாப் சிக்ரெட்""Top Secret" அருகிலுள்ள எழுத்துக்களும் ஆகும் எனவே இது பஃப்பர் ஓவர்ரீட்ஸ் ஆல் பாதிக்கப்படக்கூடிய ஒரு எளிய எடுத்துக்காட்டு ஆகும் இங்கே நடந்தது என்னவென்றால் அர்ரே சில குறிப்பிட்ட அளவிற்கு துவக்கப்பட்டுள்ளது ஆனால் பயனர் தேவைக்கு அதிகமான தரவைப் படிக்க முடிந்தது மேலும் இது திரையில் அச்சிடப்பட்ட அர்ரே மட்டுமல்ல அந்த குறிப்பிட்ட அர்ரேக்கு அருகிலுள்ள நினைவகமும் கூட அச்சிடவும் எனவே முந்தைய விரிவுரைகளில் வழங்கப்பட்ட எதிர் நடவடிக்கைகளைப் பார்த்தால் பயனர் கேனரிஸ் WX பிட் மற்றும் ASLR அட்ரஸ் ஸ்பேஸ் லேஅவுட் ரேண்டமைசேஷன் ஆகியவற்றைப் படித்தோம் பஃப்பர் ஓவர்ரீட்ஸ் பொறுத்தவரை இங்கே நாம் காண்பது என்னவென்றால் பஃப்பர் ஓவர்ரீட்ஸ் ஐ தடுக்க கேனரிஸ் மற்றும் WX பிட்டும் இயங்காது ஏனென்றால் கேனரிஸ் அடிப்படையில் ஸ்டேக்கில் மாற்றங்களைத் தேடுகின்றன மற்றும் பஃப்பர் ஓவர்ரீட்ஸ் நாம் ஸ்டேக்கில் எதையும் எழுதவோ மாற்றவோ இல்லை ஆனால் நாம் ஸ்டேக்கின் உள்ளடக்கங்களைப் படிக்கிறோம் இதேபோல் WX பிட் பாதுகாப்பு பொறிமுறையுடன் நாம் ஸ்டேக்கிலிருந்து எதையும் இயக்கப் போவதில்லை மாறாக நாம் ஸ்டேக்கில் படித்ததிலிருந்து WX பிட் எதிர் அளவீடு கூட இயங்காது இப்போது நாம் ASLR அல்லது அட்ரஸ் ஸ்பேஸ் லேஅவுட் ரெண்டோமைசேஷன் படித்த மூன்றாவது எதிர் அளவீடு பஃப்பர் ஓவர்ரீட்ஸ் ஐ தடுக்க உதவாது முக்கியமாக காரணம் என்னவென்றால் ஸ்டேக்கிலிருந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட நினைவகத்திலிருந்து படிக்க நம்மை கட்டுப்படுத்துகிறது இப்போது ASLR நூலகங்களின் இருப்பிடத்தை சீரற்றதாக மாற்றுவதற்கு பயனுள்ளதாக இருந்தது எனவே தாக்குதல் செய்யவதற்கு ROP போன்ற தாக்குதலை ஏற்றுவதற்கு மிகவும் கடினம் மறுபுறம் ஒரு குறிப்பிட்ட நினைவக பிரிவுக்குள் ஓவர்ரீட்ஸ் ஐ நாம் கட்டுப்படுத்துகிறோம் என்பதால் தாக்குதலைத் தடுக்க ASLR எதிர் அளவீடு செயல்படாது இப்போது பஃப்பர் ஓவர்ரீட்ஸ் தாக்குதலுக்கு ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே இந்த குறிப்பிட்ட தாக்குதல் ஹார்ட் பிளீட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது 2012 இல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தீம்பொருள் மற்றும் இது 2014 இல் வெளியிடப்பட்டது எனவே தீம்பொருளுக்கான CVE இங்கே முடிந்துவிட்டது CVE 2014-0160 மற்றும் இந்த குறிப்பிட்ட தீம்பொருள் ஒரு வெப் சர்வரிலிருந்து முக்கியமான தகவல்களைத் திருட ஒரு பஃப்பர் ஓவர்ரீட்ஸ் பயன்படுத்தியது எனவே இலக்கு TLS இன் Open SSL செயல்படுத்தலாக இருந்தது எனவே TLS என்பது டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி ஆகும் இப்போது உங்கள் வெப் சர்வர் பயன்பாடுகளில் குறியாக்கவியல் அல்லது பாதுகாப்பை விரும்பும்போது இந்த குறிப்பிட்ட Open SSL நூலகம் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே TLS அல்லது டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி பாதுகாப்பான தகவல்தொடர்புக்கான கிரிப்டோ ப்ரோடோகால் வரையறுக்கிறது மின்னஞ்சல் வெப் ப்ரெளசிங் VoIP மற்றும் உடனடி செய்தி போன்ற பயன்பாடுகளுக்கு இது பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது இது தனியுரிமை மற்றும் தரவு ஒருமைப்பாடு இரண்டையும் வழங்க பயன்படுகிறது இப்போது இந்த விரிவுரையில் நாம் விவாதிப்பது இந்த Open SSL செயல்பாட்டில் ஒரு பாதிப்பு இது தகவல்களைத் திருட தாக்குபவர்களால் பயன்படுத்தப்பட்டது ஹார்ட் பிளீட் தீம்பொருளில் பயன்படுத்தப்பட்ட பாதிப்பு குறிப்பாக TLS நூலகத்துடன் கூடிய ஹார்ட் பீட் செய்தி என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த ஹார்ட் பீட் செய்தி கிளையன்ட் மற்றும் சேவையகத்திற்கு இடையில் அனுப்பப்படுகிறது மேலும் இந்த இரண்டு அமைப்புகளுக்கிடையேயான இணைப்பை செயலில் வைத்திருக்க முக்கியமாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த அமைப்புகளில் ஒன்று ஹார்ட் பீட் செய்தி என்று அழைக்கப்படும் ஒன்றை உருவாக்கி அந்த செய்தியை மற்ற அமைப்புக்கு அனுப்பும் எடுத்துக்காட்டாக இங்கே கிளையன்ட் ஹார்ட் பீட் செய்தியை உருவாக்கி அந்த செய்தியை சேவையகத்திற்கு அனுப்புவார் இப்போது சேவையகம் அது உண்மையில் ஹார்ட் பீட் செய்தி என்பதை தீர்மானிக்கும் மற்றும் அது பெற்ற குறிப்பிட்ட செய்தியை நகலெடுத்து வாடிக்கையாளருக்கு திருப்பி அனுப்பும் எனவே இது ஒரு பிங் பாங் வகையான விஷயம் அங்கு ஒரு அமைப்பு ஒரு செய்தியை அனுப்பும் மற்ற அமைப்பு அதே செய்தியுடன் பதிலளிக்கும் இப்போது ஹார்ட் பீட் செய்தி இதுபோன்றது எனவே இது இங்கே 1 பைட்டைக் கொண்டிருந்தது இது இந்த குறிப்பிட்ட செய்தி ஹார்ட் பீட் செய்தி என்று அடிப்படையில் குறிப்பிட்டது இரண்டாவதாக பேலோடின் நீளத்தைக் குறிப்பிட 2 பைட்டுகள் இருந்தன ஆகையால் இது 2 பைட்டுகள் என்பதால் பேலோட் நீளம் 1 பைட் முதல் 2 16 1 பைட் வரை இருக்கலாம் பின்னர் இறுதியாக உங்களிடம் இங்கே ஒரு பேலோட் உள்ளது மேலும் விருப்பமாக கூடுதல் திணிப்பும் சேர்க்கப்படுகிறது எனவே இங்குள்ள நாம் எடுத்துக்காட்டில் பேலோட் ஹலோ வேர்ல்ட் நீளம் 12 பைட்டுகள் ஏனென்றால் ஹலோ வேர்ல்ட் 12 பைட்டுகளைக் கொண்டுள்ளது மற்றும் வகை பின்வருமாறு TLS1 HB REQUEST ஆக இருக்கலாம் இப்போது ஹார்ட் பீட் செய்தியை வைத்திருக்கிறது SSL 3 அமைப்பை பார்க்கிறோம் இப்போது SSL 3 அமைப்பில் நிறைய கூறுகள் உள்ளன ஆனால் ஹார்ட் பீட் செய்தியைப் பொறுத்தவரை முக்கியமானவை இரண்டு ஒன்று அன்சைன்ட் இன்ட் வரையறுக்கப்பட்ட d length மற்றும் மற்றொன்று அடிப்படையில் ஒரு ஸ்டிரிங் அன்சைன்ட் கேரக்டர் சுட்டிக்காட்டி இப்போது இந்தத் தரவு அடிப்படையில் ஹார்ட் பீட் செய்தியாகும் இது வகை பேலோடின் நீளம் மற்றும் பேலோட் ஆகியவற்றைக் கொண்டதாக முன்னர் விவாதித்தோம் இப்போது இந்த குறிப்பிட்ட ஹார்ட் பீட் செய்தியில் இரண்டு நீளங்கள் உள்ளன என்பதைக் கவனியுங்கள் ஒன்று d length உள்ளது எனவே இந்த d length வெளிப்புற கட்டமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளது மற்றும் இரண்டாவது ஒரு பேலோட் நீளம் இது அடிப்படையில் ஹார்ட் பீட் செய்தியின் ஒரு பகுதியாகும் இது SSL 3 கட்டமைப்பில் இங்கே வரையறுக்கப்பட்ட தரவின் ஒரு பகுதியாகும் எனவே வகை நீளம் மற்றும் பேலோட் உள்ளிட்ட ஹார்ட் பீட் செய்தியின் முழு அளவையும் d length குறிப்பிடுகிறது ஆனால் ஹார்ட் பீட் செய்தியின் நீளம் பேலோடை மட்டுமே குறிக்கிறது இப்போது பேலோட் நீளம் அதாவது இந்த நீளம் ஹார்ட் பீட் செய்தியை உருவாக்கியவரால் கட்டுப்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக கிளையன்ட் சிஸ்டம் ஹார்ட் பீட் செய்தியை உருவாக்கியிருந்தால் கிளையன்ட் சிஸ்டம் பேலோடின் நீளம் என்ன என்பதை தீர்மானிக்க முடியும் இங்கே நாம் மற்றொன்று கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பேலோட் நீளம் d length ஐ விட கண்டிப்பாக குறைவாக இருக்க வேண்டும் இருப்பினும் ஓபன் SSL TLS நூலகத்தின் உண்மையான குறியீட்டில் இந்த சோதனை ஒருபோதும் செய்யப்படவில்லை எனவே இதன் விளைவாக என்ன நடக்கக்கூடும் என்றால் இந்த ஹார்ட் பீட் செய்தியை உருவாக்கிய கிளையன்ட் அமைப்பு மிகப் பெரியதாக இருக்கும் பேலோடிற்கு ஒரு குறிப்பிட்ட நீளத்தை உருவாக்கலாம் அல்லது அமைக்கலாம் மேலும் இந்த நீளம் ஒருபோதும் சரிபார்க்கப்படாததால் அது பஃப்பர் ஓவர்ரீட்ஸ் வழிவகுக்கும் பின்னர் பேலோட் நீளம் ஒருபோதும் d length ஐப் பொறுத்து சரிபார்க்கப்படவில்லை இது ஒரு பஃப்பர் ஓவர்ரீட்ஸ்க்கு வழிவகுக்கும் எனவே ஹார்ட் பிளீட் தாக்குதலை ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம் எனவே நம்மிடம் ஒரு கிளையன்ட் அமைப்பு உள்ளது இது தீங்கிழைக்கும் ஹார்ட் பீட் செய்தியை உருவாக்கியுள்ளது எனவே அது ஹார்ட் பீட் செய்தி இதுபோன்றதாக இருக்கும் முதலாவதாக இது 1 பைட் ஆகும் இது TLS HB REQUEST குறிப்பிடுகிறது இரண்டாவதாக கிளையன்ட் அமைப்பு அதிகபட்ச நீளத்தை தீங்கிழைக்கும் வகையில் நிரப்பியுள்ளது ஏனெனில் ஒரு நீளம் 2 பைட்டுகள் என்பதால் அதிகபட்ச நீளம் 2 16 1 ஆக இருக்கலாம் இது 65535 ஆகும் எனவே இப்போது இங்கே பேலோட் தரவு கிளையன்ட் சிஸ்டம் 1 பைட்டில் நிரப்புகிறது இருப்பினும் பேலோடின் நீளம் 65535 பைட்டுகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது தகவல்தொடர்பு போது என்ன நடக்கிறது என்றால் இந்த ஹார்ட் பீட் செய்தி SSL 3 கட்டமைப்பில் மூடப்பட்டுள்ளது SSSL 3 இந்த செய்தியின் நீளத்தை வெறும் 4 பைட்டுகளாக அளவிடுகிறது இந்த வகைக்கு 1 நீளத்திற்கு 2 மற்றும் இந்த தரவுக்கு 1 என கண்டறிந்துள்ளது எனவே இது d length ஐ 4 பைட்டுகளாகக் குறிப்பிடுகிறது எனவே நம் வெப் சர்வர் பாதிக்கப்பட்டவருக்கு என்ன நடக்கிறது என்றால் வெப் சர்வர் இங்கே d length பகுதியை முற்றிலுமாக புறக்கணித்து ஹார்ட் பீட் செய்தியின் நீளத்தைப் பார்க்கிறது இதனால் அது என்ன செய்யப் போகிறது என்றால் அது இங்கே இருக்கும் பேலோடை நகலெடுக்கப் போகிறது இது 1 பைட் பேலோட் ஆகும் மேலும் நீளம் 65535 பைட்டுகளாக குறிப்பிடப்பட்டிருப்பதால் இது போகிறது எனவே அதன் நினைவகத்தில் இருக்கும் அனைத்து அருகிலுள்ள பைட்டுகளையும் இது நகலெடுக்கும் எனவே பாதிக்கப்பட்டவரின் பதில் இந்த வழியில் இருக்கும் இது TLS HB RESPONSE வகைக்கு 1 பைட்டைக் கொண்டிருக்கும் நீளம் 65535 பைட்டுகள் எனக் குறிப்பிடப்படும் மேலும் பேலோட் தரவு அனுப்பிய 1 பைட்டைக் கொண்டிருக்கும் கிளையன்ட் இயந்திரம் மற்றும் 65534 அருகிலுள்ள பைட்டுகள் எனவே இந்த பாக்கெட் SSL 3 ரெஸ்பான்ஸ் இல் மூடப்பட்டிருக்கும் எனவே SSL 3 மறுமொழிகளின் நீளம் 65538 பைட்டுகள் எனவே சேவையகத்திலிருந்து கிளையண்டுக்கான ரெஸ்பான்ஸ் d length 65538 பைட்டுகள் இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்றால் ஒரு பஃப்பர் ஓவர்ரீட்ஸ் அந்த குறிப்பிட்ட பிரிவில் இருக்கும் சேவையகங்களின் தரவு வாடிக்கையாளருக்கு மாற்றப்படும் மேலும் இந்த ஹார்ட் பீட் தீம்பொருளில் உண்மையில் நிரூபிக்கப்பட்டது என்னவென்றால் சேவையகத்தில் வைத்திருக்கும் நிறைய முக்கியமான தரவு உண்மையில் கிளையன்ட் இயந்திரத்தில் கசிந்தது எனவே ஹார்ட் பீட் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் மேலும் Open SSL குறியீட்டைப் பார்ப்போம் இது உண்மையில் பாதிப்பைக் கொண்டுள்ளது எனவே நமது முக்கியமான செயல்பாடு இந்த குறிப்பிட்ட செயல்பாடு இது tls process heartbeat ஆகும் எனவே இங்கே ஒரு சுட்டிக்காட்டி p வரையறுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சுட்டிக்காட்டி ஹார்ட் பீட் செய்திக்கு துவக்கப்படுகிறது இது பெறப்பட்ட SSL 3 பாக்கெட்டில் உள்ள தரவு அடுத்த முக்கியமான பகுதி இந்த மூன்று அறிக்கைகள் இங்கே சேவையக முடிவில் சேவையகம் அது பெற்ற பாக்கெட்டை மதிப்பீடு செய்ய முயற்சிக்கிறது சேவையகம் செய்யும் முதல் விஷயம் ஹார்ட் பீட் வகையை தீர்மானிப்பதாகும் இது நாம் முன்பு பார்த்தது TLS HB REQUEST எனவே அது சுமைகளில் சேமிக்கப்படும் பேலோட் நீளத்தை பிரித்தெடுக்கும் எனவே இது 2 பைட்டுகள் நீளம் ஆகும் இது தற்போது இந்த பேலோட் மாறியில் சேமிக்கப்படுகிறது இறுதியாக ஒரு சுட்டிக்காட்டி p1 வரையறுக்கப்பட்டுள்ளது இது உண்மையான பேலோட் தரவை சுட்டிக்காட்டுகிறது எனவே அடுத்த விஷயம் இங்கே இந்த குறிப்பிட்ட பதிலைக் காண்பது இது மல்லோக் செயல்பாட்டிற்கான அழைப்பு எனவே சேவையகத்திலிருந்து கிளையண்டிற்கு திருப்பி அனுப்பப்படும் பதிலை உருவாக்க இந்த மல்லோக் அழைக்கப்படுகிறது இங்குள்ள முக்கியமான அம்சம் என்னவென்றால் மல்லோக் கோரப்பட்ட அளவு 3 பைட்டுகள் பிளஸ் பேலோட் நீளம் பிளஸ் பேட்டிங் மற்றும் பேட்டிங் 16 பைட்டுகள் மற்றும் பேலோட் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனெனில் இது பேலோட் நீளம் மற்றும் நாம் இங்கு பார்த்தபடி பேலோட் நீளம் 65535 பைட்டுகள் எனவே ரெஸ்பான்ஸ் அளவு 3 பிளஸ் 65535 மற்றும் 16 பைட்டுகளாக இருக்கும் இந்த செயல்பாட்டின் நான்காவது முக்கியமான புள்ளி memcpy இந்த அழைப்பாகும் எனவே memcpy இந்த வேண்டுகோள் அடிப்படையில் சேவையகத்திலிருந்து கிளையண்டுக்கான பதிலை உருவாக்குகிறது இது கிளையன்ட் அனுப்பிய பேலோட் தரவுடன் சமீபத்தில் உருவாக்கிய இடையகத்தை நிரப்புகிறது எனவே கிளையன்ட் 1 பைட்டை அனுப்பியிருந்தாலும் குறிப்பிடப்பட்ட பேலோட் 65535 ஆக இருப்பதால் பஃப்பர் இல் 65535 பைட்டுகளின் தரவு இருக்கும் என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த 65535 பைட்டுகளில் ஒரே பைட் மட்டுமே உள்ளது அதில் கிளையன்ட் உண்மையில் அனுப்பியதைக் கொண்டுள்ளது மீதமுள்ள பைட்டுகள் ஒரு பஃப்பர் ஓவர்ரீட் ஏற்படுகின்றன அங்கு ஒரு பைட்டுக்கு அருகிலுள்ள 65534 பைட்டுகள் இடையகத்திற்கு நகலெடுக்கப்படுகின்றன இப்போது உருவாக்கப்பட்டுள்ள இந்த பஃப்பர் SSL 3 அமைப்பில் மூடப்பட்டு கிளையண்டிற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது நினைவில் கொள்ளுங்கள் நாம் இங்கு பஃப்பர்ஐ அனுப்புகிறோம் இந்த குறிப்பிட்ட பாக்கெட்டின் அளவு 3 பிளஸ் பேலோட் மற்றும் திணிப்பு ஆகும் எனவே கிளையன்ட் பெறுவது அதன் ஹார்ட் பீட் செய்தியின் பிரதிபலிப்பாகும் இது உண்மையில் அனுப்பப்பட்ட ஒரு பைட் மற்றும் மீதமுள்ள 64K பைட்டுகள் தரவை உள்ளடக்கியது இது சேவையகத்திலிருந்து சேகரிக்கப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட ஸ்லைடு சில சேவையகத்திலிருந்து பெறப்பட்ட தரவின் டம்பைக் காட்டுகிறது எனவே இங்கே நாம் காண்பது என்னவென்றால் சேவையகத்தில் இருக்கும் நிறைய தகவல்கள் வாடிக்கையாளருக்கு கசிந்து விடுகின்றன அவற்றில் பல உள்நுழைவு கணக்கு போன்ற முக்கியமான தகவல்கள் கடவுச்சொல் போன்ற அம்சங்கள் மற்றும் சேவையகத்திலிருந்து கிளையண்டிற்கு ஹீப் போன்றவை எனவே தீங்கிழைக்கும் ஹார்ட் பீட் செய்தியின் ஒவ்வொரு அழைப்பும் கிளையன்ட் 64K சேவையக தரவைப் படிக்க அனுமதிக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இதுபோன்ற தீங்கிழைக்கும் ஹார்ட் பீட் பாக்கெட்டுகளை மீண்டும் மீண்டும் உருவாக்குவதன் மூலம் கிளையன்ட் இயந்திரம் சேவையகத்தின் முழு குவியல்களையும் சேகரிக்க முடியும் எனவே ஹார்ட் பிளீட் பாதிப்பு 2014 ஆம் ஆண்டில் மக்களுக்குத் தெரிந்தது மற்றும் இந்த பாதிப்பை சரிசெய்ய மற்றும் Open SSL குறியீட்டை இணைக்க சில நாட்கள் சில 2 அல்லது 3 நாட்கள் ஆனது குறியீட்டில் உள்ள குறைபாடு அல்லது பாதிப்பு மிகக் குறைவு என்பதை இப்போது நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் பிரச்சனை என்னவென்றால் உண்மையான பேலோட் நீளத்தை விட d length மிகவும் சிறியதாக இருக்கக்கூடும் எனவே நீங்கள் இப்போது யோசிக்க விரும்புவது என்னவென்றால் இந்த குறியீட்டைப் பார்த்து இந்த குறியீட்டில் எப்படி அல்லது என்ன அறிக்கைகள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதைக் கண்டுபிடிப்பதன் மூலம் ஹார்ட் பிளீட் பாதிப்பை சரிசெய்ய முடியும்